பிப்டெக்ஸ் மற்றும் லெடெக்ஸ் பயன்படுத்தி அவனத்திற்கு குறிப்பு சேர்பதற்கான பயிற்சி இங்கே ப்டெக்ஸ் எப்படி பயன்படுத்துவது என்று ஒரு சுருக்கமான டெமோ ஆகும் நான் இப்போது என் போல்டரில் ஆர்டிகில்டெமோப்டெக்ஸ் இரண்டு ஆவணங்கள் டெமோஆர்டிகில் tex கட்டுரையை கொண்டிருக்கும் மற்றும் ஆர்எஸ்பி மெல்ட் ஸ்ப்னிங் bib இலக்கிய ஆய்வு கணக்கெடுப்பு இருந்து எடுக்கப்பட்ட குறிப்பு தரவு கொண்டிருக்கிறது ஜாப்ரெப் ஐ திறக்கவும் இந்த Bib கோப்பை எவ்வாறு இருக்கும் என்று உங்களுக்கு காட்டவும் கட்டுரை வகை எழுத்தாளர் தலைப்பு வருடம் ஜர்னல் மற்றும் தனிப்பட்ட பிபிடெக்ஸ் விசையை இங்கு கிடைக்கும் பரவல் தாள் போல் தெரிகிறது பிப்டெக்ஸ் விசை புலம் காலியாக இருந்தால் அவற்றை தானாக உருவாக்குவதற்கு இங்கு உள்ள பிப்டெக்ஸ் விசைகள் பொத்தானை உருவாக்கலாம் பயன்பாட்டிற்காக அவற்றை சுருக்கமாகச் செய்ய விரும்பினால் பின்னர் அந்த விசையை நீங்கள் திருத்தலாம் டெக்ஸ் கோப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இண்டர்நெட்டில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த இலக்கியத்தின் அடிப்படையில் ஒரு சிறு கட்டுரையை உருவாக்க ஒரு மாதிரி லேடெக்ஸ் கோப்பு உள்ளது இது ஒரு சிறிய கட்டுரை வெளிப்பாட்டு நோக்கத்திற்காக மட்டுமே இந்த கட்டுரையில் மேலே ஆவண வகுப்பு 12 புள்ளி A4 தாள் கட்டுரை ஆகியவற்றைக் காணலாம் பின்னர் ஒரு utf8 உள்ளீடு வகை ஆசிரியர் பெயரை வழங்குவதற்கு தலைப்பை கொடுக்கும் பின்னர் நாம் ஆவணம் தொடங்குவோம் என்று ஒரு தொகுப்பு பயன்படுத்துகிறோம் கமன்ட் டைட்டில் ஆவணத்தின் தலைப்பை கொடுக்கும் பின்னர் நாம் இங்கே எழுதலாம் மற்றும் கீழே ஆவணத்தை மூடுகிறோம் end இங்கே மிக முக்கியமான இரண்டு கட்டளைகள் பைபிலிவ்க்ராபிக் பின்னர் நீட்டிப்பு இல்லாமல் கோப்பின் பெயர் பைபிலிவ்க்ராபிக் பாணி குறிப்புகள் மேற்கோள் காட்ட விரும்பும் ஒரு முக்கிய சொல் அன்சர்ட் என்பது முக்கியம் இது எண்களால் நீங்கள் வரிசைப்படுத்த முடியும் என்று உங்களுக்கு சொல்லும் நீங்கள் கட்டுரையை பார்க்கும் வழி சைட் மற்றும் பிப்டெக்ஸ் ஆகியவற்றைச் சேர்க்கும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்ட க்ஸ் விசை பின்னர் அது குறிப்பிடுவதற்குப் பயன்படுத்தப்படும் நீங்கள் விரும்பும் எந்த இடத்திலும் இதை நுழைக்கலாம் இந்த விசை பிப் கோப்பில் கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்தவும் பின்னர் நாம் தொகுக்கலாம் முதலில் நாம் ஒரு சுற்று லெடெக்ஸ் செய்ய வேண்டும் பின்னர் மேற்கோள்கள் கிடைக்காது என்று புகார் அளிக்கலாம் பின்னர் பிப்டெக்ஸ் ஐ இயக்கலாம் அதனால் அந்த மேற்கோள்கள் கிடைக்கின்றன பின் லெடெக்ஸ் இரண்டு முறை நாம் இயங்குவோம் பின்னர் மேலும் புகார் எதுவும் இல்லை என்று நீங்கள் இப்போது பார்க்கலாம் பின்னர் ஒரு பிடிஎப் ஐ நேரடியாக உருவாக்க பிடிஎப் லாடெக்ஸ் ஐ இயக்கும் பின்னர் வியூ வில் கிளிக் செய்யலாம் இப்போது நாம் இங்கே இந்த கட்டுரையை வைத்திருக்கிறோம் குறிப்புகள் 1 2 3 4 போன்றவை இங்கே உள்ளன என்பதை நீங்கள் பார்க்கலாம் இதில் தானாக கீழே உள்ள குறிப்புகளை நாம் எழுதிய விதத்தில் தோன்றிய அதே காட்சியில் முழு விபரங்களையும் பட்டியலிடப்பட்டுள்ளது இது எவ்வாறு சற்று மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதைப் பார்ப்பதற்கு சிறிது மாற்றியமைக்கும் நான் இங்கே ஒரு வரியை நீக்கிவிட்டு வேறு எங்காவது அதை கண்டுபிடித்து வருகிறேன் நான் மீண்டும் தொகுக்க போகிறேன் ஒருமுறை லெடெக்ஸ் வழியாக பின்னர் பிப்டெக்ஸ் பின்னர் லேடெக்ஸ் இரண்டு முறை பின்னர் பிடிஎப் லெடெக்ஸ் இப்போது நான் பார்த்தால் அசிஸ் காகிதத்திற்கான குறிப்பு இப்போது 3 என மறுபெயரிடப்பட்டுள்ளது நாம் குறிப்பிட்டுள்ள வரிசைமுறையின் படி அதே உரை பிரதிபலிப்பாகும் எனவே லேப்டாப் பிப் கோப்பைப் பயன்படுத்தி இந்த வழிமுறையை குறிப்பிடுவது மிகவும் நேராக முன்னோக்கி உள்ளது எந்தெந்த கட்டத்தில் நீங்கள் கூடுதலான குறிப்புகளை சேர்க்க வேண்டுமென்றால் அவற்றை ஜாப்ரெப்பில் கைமுறையாக சேர்க்கலாம் அல்லது ஒரு இலக்கிய ஆய்வு செய்யலாம் பின்னர் அந்த உருப்படிகளை பிப் கோப்பில் இணைக்கவும் நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் லெடெக்ஸ் கோப்புகளை தொகுக்க இணையத்தில் இலவசமாக கிடைக்கும் மிக்டெக்ஸ் போன்ற மென்பொருளைப் பயன்படுத்தலாம் மேலும் நீங்கள் டெஸ்ட் மேக்கர் ஐ நிறுவ முடியும் இது ஒரு நல்ல எடிட்டர் நீங்கள் இந்த ஆவணங்களை எழுத அனுமதிக்கலாம் மேலும் எளிதாக தொகுக்கலாம் பின்னர் ஆவணம் எவ்வாறு இருக்கும் என்பதைக் காண்பிக்கலாம் அது அவ்வளவு எளிதானது